வேவ் ஈக்வேஷனின் டி ஆலம்பெர்ட் சொலுயுஷன் கடந்த சில வீடியோக்களில் நாம் எவ்வாறு லீனியர் பார்ட்டியல் டிஃபரெண்ஸியல் ஈக்வேஷனை கானானிகல் வடிவத்திற்கு மாற்றுவது எவ்வாறு என்பதனை பார்த்தோம் கானானிகல் வடிவம் என்பது வேவ் ஈக்வேஷன் ஹீட் ஈக்வேஷன் மற்றும் லாப்லாஸ் ஈக்வேஷனின் ஒரு வகை ஆகும் இந்த மூன்று ஈக்வேஷன்களும் ஹைபெர்போலிக் பரபோலிக் மற்றும் எலிப்டிக் வகை ஈக்வேஷன்களாகும் இன்று நாம் வேவ் ஈக்வேஷனின் இனிசியல் அல்லது பௌண்டரி பிராபிளம்ஸ் இனிசியல் மற்றும் பௌண்டரி பிராபிளம்ஸை பற்றிய வீடியோகளை பார்க்கலாம் ஆகையால் நாம் வேவ் சமன்பாட்டில் இருந்து ஆரம்பிக்கலாம் வேவ் சமன்பாட்டை தீர்க்க நாம் சில டொமைன்களை கருத்தில் கொள்ளலாம் நமக்கு பௌண்டரி இருந்தால் மற்றும் தேவை பட்டால் பௌண்டரி டேட்டாகளை வழங்கலாம் மற்றும் நாம் இனிஷியல் டேட்டாகளையும் வழங்கலாம் இனி நாம் இந்த வகை ப்ரொப்லெம் களை எப்படி தீர்ப்பது என்பதை பற்றி பார்க்கலாம் வேவ் ஈக்வேஷனை தொடங்க நாம் வேவ் ஈக்வேஷனை கருத்தில் கொள்ளலாம் utt c2uxx0என்பது வேவ் ஈக்வேஷன் ஆகும் அதை எவ்வாறு சால்வ் பண்ணுவது என்பதை பற்றி ஏற்கனவே பார்த்துள்ளோம் வேவ் ஈக்வேஷன் ஒரு ஸ்பேஷியலி ஒன் டைமென்ஷன் ஆகும் ஆகையால் x என்பது ஸ்பேஷியல் வேரியபில் மற்றும் முழுவதுமான டொமைன் அது கொடுக்கப்பட்டுள்ளது என்று நான் நினைக்கிறேன் அதனால் x என்பது முழுவதுமான டொமைன் ஆகும் t என்பது டைம் ஆகும் மேலும் t0 ஆகையால் நமக்கு இரண்டு வேரியபில்ஸ் x மற்றும் t x என்பது ஸ்பேஷியல் வேரியபில் t என்பது டைம் வேரியபில் t என்பது டைம் ஆகையால் t ஐ எப்போதும் பாசிடிவ் ஆகவே எடுக்க வேண்டும் ஆகையால் நமக்கு ஒரு விதமான டொமைன் உள்ளது x மற்றும் t இது ஒரு ஒன் டைமென்ஷன் ஏனென்றால் ஸ்பேஷியல் வேரியபில் ஒன் டைமென்ஷன் ஆகும் ஆகையால் வேவ் ஈக்வேஷன் என்பது ஒன் டைமென்ஷன் எவல்யூஷன் ஈக்வேஷன் ஆகும் எவல்யூஷன் என்பது டைம் போக போக டிஸ்பிளேஸ்மென்டில் எவல்யூஷனை நாம் பார்க்கலாம் நான் சொல்லுவது டிஸ்பிளேஸ்மென்ட் என்பது டிபெண்டெண்ட் வேரியபில் uxt இது டைமை மட்டுமே சார்ந்து உள்ளது போக போக இதனை நாம் பார்க்கலாம் ஆகையால் இது ஒரு இன்பனைட் ஸ்ட்ரிங் ன் மாதிரி ஆகும் T என்பது ஸ்ட்ரிங் ன் டென்ஷன் என்பது ஸ்ட்ரிங் ன் டென்சிட்டி டென்சிட்டி இதை நீங்கள் யுனிபார்ம் ஆக கருதினால் Tc ஆகையால் c2T T என்பது டென்ஷன் மற்றும் ஸ்ட்ரிங் ன் மாக்னிடூட் டென்ஷன் எனவே நாம் இதனை எளிமையாக டென்ஷன் மற்றும் டென்சிட்டி என்று சொல்ல முடியும் ஆகையால் இன்பனைட் ஸ்ட்ரிங் என்பது யுனிபார்ம் ஆகும் மேலும் இன்பனைட் ஸ்ட்ரிங் ஒரு ஒன் டைமென்ஷனல் வேவ் ஈக்வேஷன் ஆகும் ஆகையால் வேவ் ஈக்வேஷன் என்பது ஒரு ஒன் டைமென்ஷனல் ஈக்வேஷன் ஆகும் ஏனெனில் ஸ்பேஷியல் வேரியபில் ஒரு ஒன் டைமென்ஷன் ஆகும் ஆகையால் இது நமது ஈக்வேஷன் மற்றும் டொமைன் இப்பொழுது பௌண்டரி என்பது என்ன நம்மிடம் இருப்பது இன்பனைட் மற்றும் அன்பௌன்டட் டொமைன் ஆகும் ஏனெனில் x இன்பனைட் ஆகும் ஏனெனில் நாம் எதாவது ஒரு பௌண்டரி வழங்க வேண்டும் நீங்கள் x மற்றும் t யை முழு டொமைன் ஆக பார்த்தால் பிசிக்கலி t0என்பது இனிஷியல் வேலுயு மற்றும் இனிஷியல் டேட்டா ஆகும் நாம் இதனை பௌண்டரி டேட்டா என்று சொல்ல முடியாது ஏனெனில் ஸ்பேஷியல் வேரியபில் x க்கு இது பொருந்தாது t0 என்பது இனிஷியல் டேட்டா ஆகும் ஆகையால் நமக்கு இனிஷியல் டேட்டா ux0என்பது t0இல் கொடுக்கப்பட்டுள்ளது என்பது ஸ்ட்ரிங் ன் டிஸ்பிளேஸ்மென்ட் ஒவ்வொரு x∈R மேலும் வேவ் ஈக்வேஷன் t டெரிவேடிவை பொறுத்து செகண்ட் ஆர்டர் ஆக இருப்பதால் நாம் இனிஷியல் டேட்டாவிற்கு இரண்டு கண்டிஷன் களை வழங்க வேண்டும் ஆகையால் நாம் t0ல் வெலோஸிட்டி வேலுயு வழங்க வேண்டும் ஆகையால் utx0 dudt|x0g gபங்க்ஷன் என்பது இன்பனைட் ஸ்ட்ரிங் ல் உள்ள ஒவ்வொரு புள்ளிக்குமானது ஆகவே x∈R என்ற அடிப்படையில் நாம் தொடங்கலாம் x என்பது முழுவதுமாக ரியல் ஆக்ஸிஸ் ஆகும் இந்த ரியல் ஆக்ஸிஸ் தான் நமது டொமைனும் ஆகும் ஆகையால் நாம் இந்த ஈக்வேஷனை கொடுத்திருக்கும் இந்த இனிஷியல் டேட்டாவில் சால்வ் பண்ணலாம் இந்த சொலுயுஷனை நாம் டி ஆலம்பெர்ட் சொலுயுஷன் DAlembert solution என்று அழைக்கலாம் எனவே டி அலெம்பெர்ட்டின் சொலுயுஷனுக்கு டி அலெம்பெர்ட்டின் பெயரிடப்பட்டது இதை எவ்வாறு பண்ணலாம் நாம் இதனை கொடுத்திருக்கிற பௌண்டரி டேட்டா ux0fx மற்றும் utx0g வில் ஆர்டினரி டிஃபரென்ஷியல் ஈக்வேஷன் போலவே சால்வ் பண்ண வேண்டும் ஆகையால் நாம் இந்த ஈக்வேஷனின் ஜெனரல் சொலுயுஷன் கண்டுபிடிக்க வேண்டும் அதன் பிறகு நாம் பௌண்டரி கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ண வேண்டும் பௌண்டரி கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணும் போது இனிஷியல் டேட்டாவிற்கு ஏற்றபடி ஆர்பிட்ரரி பங்க்ஷன் பிக்ஸ் பண்ண வேண்டும் ஆகையால் இது ஒரு இனிஷியல் வேலுயு ப்ராப்ளம் மேலும் இதை எவ்வாறு கானானிகல்utt c2uxx0வடிவத்திற்கு மாற்றுவது என்பதனை பார்த்துவிட்டோம் ஒரு வேளை நாம் x ct xct என்று தேர்வு செய்தால் uξη0 என்று கிடைப்பதை பார்க்கலாம் ஆகையால் வேவ் ஈக்வேஷன் uξη0என்று என்று குறைக்கப்பட்டுள்ளதை நாம் உடனடியாக பார்க்கலாம் நாம் இதனை சால்வ் பண்ண முயற்சித்தால் மிகவும் எளிமையாக இரண்டு பக்கமும் இன்ட்டகிரேட் செய்தால் போதும் என்பதனை நாம் வீடியோவில் பார்த்தோம் uξηc1c2c1x ctc2xct என்பதே சொலுயுஷன் ஆகும் c1 c2என்பது ஆர்பிட்ரரி பங்க்ஷன் ஆகும் இது வேவ் ஈக்வேஷனின் ஜெனரல் சொலுயுஷன் ஆகும் அதாவது ஜெனரல் சொலுயுஷன் ஆகும் இதற்கு மேல் நாம் பௌண்டரி கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ண வேண்டும் உங்களது பௌண்டரி கண்டிஷன்ஸ் என்ன ux0fx இந்த பௌண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணும்போது நமக்கு ஜெனரல் சொலுயுஷன் uxtc1x ctc2xct புதிய வேரியபிலில் uξηc1c2 கிடைக்கும் uξηc1c2c1x ctc2xct இதுவே நமது வேவ் ஈக்வேஷனின் ஜெனரல் சொலுயுஷன் ஆகும் இப்பொழுது நாம் இனிஷியல் கண்டிஷன் ux0fx அப்ளை பண்ணலாம் ஆகையால் fxc1xc2 utx0 க்கு என்ன ஆனது utx0என்பது என்ன அது dudt|t0dc1d ddt|t0dc2xctdxct dxctdt|t0dc1xdx cdc2xdx cc c1xc2 எனவே இது என்ன இது உண்மையில் gxutx0 dudt|x0c c1xc2என்று கொடுக்கப்பட்டுள்ளது எனது இடது பக்கத்தில் இருப்பது gxஅதுவே எனது ஈக்வேஷன் ஆகும் ஈக்வேஷன் என்பது fxc1xc2ஆகும் இது ஈக்வேஷன் நான் இதை இரண்டாவது ஈக்வேஷன் என்று சொல்ல மாட்டேன் நீங்கள் மேலும் ஒரே ஸ்டெப் செய்ய வேண்டும் நீங்கள் இந்த ஈக்வேஷனை இன்டகிரேட் பண்ண முயற்சி செய்யுங்கள் பங்க்ஷன் gx x∈R ஐ இன்டகிரேட் பண்ண முயற்சி செய்யுங்கள் நீங்கள் எதாவது இனிஷியல் வேலுயு ப்ராப்ளம் t0 ல் தேர்வு செய்தால் x டொமைனில் x0 புள்ளி பிக்ஸ் பண்ணவும் x டொமைன் என்பது ரியல் லைன் ஆகும் எனவே x ல் எதாவது ஒரு புள்ளி x0தேர்வு செய்யவும் x என்பது ஆர்பிட்ரரி வேலுயு ஆகையால் நீங்கள் x0xgdsc x0xc1sdsx0xc2sdsஇன்டகிரேட் செய்தால் s என்பது டம்மி வேரியபில் இது ஒன்றுமில்லை ஆனால் 1cx0xgsds c1xc2xc1x0 c2 இது எனக்கு c1 மற்றும் c2ல் ஒரு ஈக்வேஷனை கொடுக்கிறது அது c1xc2x1cx0xgsdsc2x0 c1 என்பதே ஆகும் இதை நீங்கள் மறுபுறம் கொண்டு வாருங்கள் இதுவே ஈக்வேஷன் fxc1xc2 லிருந்து கொண்டுவரப்பட்ட ஈக்வேஷன் ஆகும் ஆகையால் நீங்கள்eq1eqபண்ணும்போது நமக்கு கிடைப்பது 2 c2xfx1cx0xgsdsc2x0 c1 இப்பொழுது இரண்டு பக்கமும் 2 ஆல் டிவைட் பண்ணவும் நமக்கு கிடைப்பது c2x12fx12cx0xgsds12c2x0 c1

மேலும் நாம் eq1 eqபண்ணும்போது நமக்கு கிடைப்பது 2c1xfx 1cx0xgsds c2x0 c1 மேலும் நாம் 2 ஆல் டிவைட் பண்ணும் பொது நமக்கு கிடப்பது c1x12fx 12cx0xgsds 12c2x0 c1 c2x c1x என்பது இதுவே ஆகும் நமது ஜெனரல் சொலுயுஷன் என்பது uxtc1x ctc2xct ஆகும் uxtc1x ctc2xct12fx ct 12cx0x ctgsds 12c2x0 c1x012fxct12cx0xctgsds12c2x0 c1 12c2x0 c1 என்ற டேர்ம் கேன்சல் பண்ணப்படுகிறது அதன் பிறகு 12fx ct12fxctஎன்ற 2 டேர்ம் கம்பைன் பண்ணப்படுகிறது 12cx0x ctgsds என்ற டேர்ம் ஐ நாம் 12cx ctx0gsds ஆக எழுதலாம் அப்படி பண்ணும்போது 12cx ctx0gsds12cx0xctgsds என்று எழுதலாம்

ஆகவே நாம் இதனை சேர்த்து uxt எழுதும்போது நமக்கு கிடைப்பது uxt 12fx ctfxct12cx ctxctgsds இதுவே நமது இனிஷியல் வேலுயு ப்ராப்ளமின் சொலுயுஷன் ஆகும் இந்த சொலுயுஷன் ரியல் லைனில் உள்ள எல்லா x வேலுயு க்கும் t0க்கும் பொருந்தும் இதுவே இனிஷியல் டேட்டா கொடுக்கப்படும்போது வேவ் ஈக்வேஷனின் டி ஆலம்பெர்ட் சொலுயுஷன் ஆகும் ஆகவே இன்பனைட் ஸ்ட்ரிங் -ன் இனிஷியல் டேட்டா அதாவது f இனிஷியல் டிஸ்பிளேஸ்ட்மென்ட் மற்றும் g இனிஷியல் வெலாசிட்டி t0 ல் கொடுக்க பட்டால் ஸ்ட்ரிங் -ன் டிஸ்பிளேஸ்ட்மென்ட் எல்லா டைம் க்கும் நாம் கண்டுபிடிக்கலாம் எல்லா டைம் க்கும் டி ஆலம்பெர்ட் சொலுயுஷனிலிருந்து நீங்கள் இந்த பார்முலா வை பெறலாம் ஆகவே நமது டொமைன் இன்பனைட் மற்றும் ஒன் டைமென்ஷன் வேவ் ஈக்வேஷன் உண்மையில் வேவ் ஈக்வேஷன் என்பது டைம் மற்றும் ஸ்பேஷியல் வேரியபிலின் செகண்ட் ஆர்டர் லீனியர் பார்சியல் டிஃபரென்ஷியல் ஈக்வேஷன் ஆகும் ஆனால் ஸ்பேஷியல் வேரியபில் ஒன் டைமென்ஷன் ஆகும் ஆகவே வேவ் ஈக்வேஷனும் ஒன் டைமென்ஷனல் ஆகும் ஆகவே ஸ்ட்ரிங் 0 விலிருந்து இன்பனைட் அதாவது செமி இன்பனைட் ஆக இருக்கலாம் மேலும் ஸ்ட்ரிங் செமி இன்பனைட் ஸ்ட்ரிங் ஆக இருந்தால் ஒரு பக்கம் 0 ஆகவும் மறு பக்கம் இன்பனைட் ஆகவும் இருக்கலாம் ஆகவே 0x∞ டொமைனில் வேவ் ஈக்வேஷன்என்பது utt c2uxx0ஆகும் இங்கு x0மற்றும் t0 ஆகையால் செமி இன்பனைட் ஸ்ட்ரிங் ஆகும் இது ஒரு ஒன் டைமென்ஷனல் வேவ் ஈக்வேஷன் ஆகும் டைம் டொமைன் இருப்பதால நாம் இனிஷியல் டேட்டா கொடுக்க வேண்டும் இனிஷியல் டேட்டா என்பது என்ன ux0f இங்கு x ஆக்ஸிசில் x0 அதாவது x என்பது பாசிட்டிவ் மேலும் utx0g ஆகவே டொமைன் என்பது என்ன இங்கு டொமைன் என்பது 0 x மேலும் x0 அனைத்து t வேலுயுவிற்கும் இது பொருந்தும் பிசிக்கலி இந்த லைனை பௌண்டரி ஆக கருதி எல்லா டைமும் இனிஷியல் டேட்டாவை நாம்x0 மற்றும் t0 ல் கொடுக்க வேண்டும் ஏனனில் இது பௌண்டரியில் உள்ளது மேலும் பௌண்டரி புள்ளி என்பது 0 மட்டுமே ஆகும் ஆகவே பௌண்டரி புள்ளி என்பது 0 ஆகும் மேலும் நமக்கு பௌண்டரி ஸ்பேஷியல் என்பது பௌண்டரி இன்பனைட் ஆகும் ஆகவே நமக்கு x0 என்பதை தவிர வேறு பௌண்டரி இல்லை ஆகவே இது தான் இனிஷியல் டேட்டா செகண்ட் ஆர்டர் ஆக இருப்பதால் இரண்டு இனிஷியல் டேட்டாக்கள் நமக்கு ஒரே ஒரு பௌண்டரி இருப்பதால் பௌண்டரி டேட்டா நாம் வழங்க வேண்டும் ஸ்பேஷியல் டேட்டா அதாவது ஸ்பேஷியல் வேரியபிலும் வழங்க வேண்டும் ஈக்வேஷன் செகண்ட் ஆர்டர் ஆக இருப்பதால் x0ல் இரண்டு வேலுயுஸ் வழங்க வேண்டும் என்ற தேவை இல்லை அதாவது பௌண்டரி டேட்டா மட்டுமே ஆன ஸ்பேஷியல் வேரியபில் அதாவது பிஸிக்கல் பௌண்டரி நாம் கொடுத்த பௌண்டரி டேட்டாவில் டிஸ்பிளேஸ்ட்மென்ட் பௌண்டரி தெரிய வேண்டும் u0t என்பது x0 எல்லா டைம் வேலுயுவில் பௌண்டரி வேலுயு இதை நாம் தெரிந்திருக்க வேண்டும் நீங்கள் u0tவேலுயு வழங்கினால் ஒன்றில் இது அல்லது பிளக்ஸ் வேலுயு வழங்க வேண்டும் பிளக்ஸ் என்பது u வின் டெரிவேடிவ் x ஐ பொறுத்து செகண்ட் ஆர்டர் அல்லது இதன் காம்பினேஷன் நாம் வழங்க வேண்டும் அதாவது ஒன்றில் u|x0அல்லது ∂u∂x|x0அல்லது இந்த இரண்டின் காம்பினேஷன் நாம் வழங்க வேண்டும் u வின் வேலுயு என்பதை x0 வில் நாம் தொடங்கலாம் u0t0என்பது ஸ்ட்ரிங் -ன் ஒரு முனையில் டிஸ்பிளேஸ்ட்மென்டின் வேலுயு என்பது 0 ஆகும் எல்லா டைம் வேலுயுக்கும் x0டொமைனில் வேவ் ஈக்வேஷனின் இனிஷியல் மற்றும் பௌண்டரி வேலுயு ப்ராப்ளம் என்பது இனிஷியல் டேட்டாவும் பௌண்டரி டேட்டாவும் சேர்ந்ததே ஆகும் இதை எவ்வாறு சால்வ் பண்ணுவது பௌண்டரி டேட்டாவை பார்க்கும்போது நமக்கு தோன்றும் கூடுதலான விஷயம் என்னவென்றால் x என்பது பாசிட்டிவ் ஆகும் ஸ்ட்ரிங் ஐ நாம் எக்ஸ்டெண்ட் பண்ணினால்பங்க்ஷன்uxtஐயும் எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டும் அது மட்டும் அல்லாது f gமற்றும் u0t எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டும் F எனக் கொண்டால் இங்கு x ன் வேலுயு என்பது பாசிட்டிவ் ல் வரையறுக்கப்பட்டுள்ளது ஆட் பங்க்ஷன் என்பது யாதெனில் Fx F x0 எனவே இதன் பொருள் என்னவெனில் நெகட்டிவ் சைடில் நாம் இதனை எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது ஆட் பங்க்ஷன் ஆக வரையறுக்க வேண்டும் ஆகவே நெகடிவ் சைட் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது அதாவது x0ஆக இருக்கும் பொது Fஐ Fஆகா கன்சிடெர் பண்ண வேண்டும் ஏனெனில் x நெகடிவ் ஆக இருக்கும் போது Fஎன்பது பாசிட்டிவ் ஆகும் ஆகவே கொடுத்த டேட்டாகளின் படி F நெகடிவ் சைட் வரையறுக்கபட்டுள்ளது இதை நாம் எவ்வாறு பண்ணலாம் இதை ஒரு எளிமையான கான்ஸ்டன்ட் பங்க்ஷனில் சொல்லலாம் கன்சிடெர் Fx1 மைனஸ் மைனஸ் என்பது இங்கு ஆட் பங்க்ஷன் ஆகும் ஆகவே ஏதோ ஒரு விதத்தில் நாம் இதனை எக்ஸ்டெண்ட் செய்துள்ளோம் ஆகவே நாம் uxt fx gஐ ஆட் பங்க்ஷன் ஆக எக்ஸ்டெண்ட் செய்ய வேண்டும் அதாவது x0 ல் ஆட் பங்க்ஷன் இதை எவ்வாறு பண்ணலாம் u1xtuxt x0 u xt x0 u1xt என்பது u ன் எக்ஸ்டடென்ஷன் பங்க்ஷன் ஆகும் இதேபோல் f1xfx x0 f x x0 சரியா இதேபோல் g1xgx x0 g x x0 இவை எல்லாம் எக்ஸ்டெண்டட் பங்க்ஷன்ஸ் ஆகும் இதை செய்வதால் வரும் நன்மை என்ன இதைச் செய்வதன் மூலம் நீங்களே அதைக் பார்க்கலாம் u0t0ஆக இருந்தால் இந்த பங்க்ஷன் கன்டினியஸ் பங்க்ஷன் ஆக இருக்க விரும்பினால் u1xt யும் கன்டினியஸ் பங்க்ஷன் ஆக இருக்கும் ஆகவே u10t நாம் இதனை பாசிட்டிவ் சைட் எடுத்திருக்கிறோம் ஆகவே பாசிட்டிவ் சைடில் u0t என்பது 0 ஆகும் ஆகவே x 0 லிமிட்டிற்கு செல்லும்போது uxt0 இது u1xt0க்கு சமம் மேலும் u1கன்டினியஸ் ஆக இருக்க விரும்பினால் இது u10 tக்கு சமம் u10 t என்பது என்ன x0 ல் u1xt கன்டினியஸ் ஆக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் u1கன்டினியஸ் மற்றும் டிஃபரென்ஷியல் ஆக இருக்க வேண்டும் என்று விரும்பினால் நாம் இதனை ஸ்மூத் ஆன விதத்தில் எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டும் இது டிஸ்கன்டினியஸ் ஆக இருப்பதால் நாம் இதை கன்டினியஸ் ஆக எடுக்க வேண்டாம் நாம் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இது கன்டினியஸ் ஆக இருக்குமாறு எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டும் மேலும் இது டிஃபரென்ஷியல் ஆகவும் இருக்க வேண்டும் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்ன செய்ய முயற்சிக்கிறீர்கள் என்பதைப் பயன்படுத்த விரும்பினால் டொமைனை 0 ∞ லிருந்து ∞ ∞ க்கு எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டும் வேவ் ஈக்வேஷனை இந்த எக்ஸ்டெண்டட் பங்க்ஷன் ஸாடிஸ்பை பண்ணுகிறது அதனால் அது டிஃபரென்ஷியபில் ஆக இருக்க வேண்டும் அதனால் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது டிஃபரென்ஷியபில் ஆக இருக்குமாறு எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டும் இது கன்டினியஸ் ஆக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் ஆகையால் கன்டினியஸ் ஆக இருக்க வேண்டும் என்றால் u0t u 0t ஆக இருக்க வேண்டும் அதாவது u0t u0t அதாவது வெறுமனே u0t0 இது ஒரு பௌண்டரி கண்டிஷன் ஆகும் இது ஏற்கெனவே திருப்தி அடைந்துள்ளது இந்த எக்ஸ்டென்ஷனை நீங்கள் தேர்வுசெய்தால் நமக்கு தெரியாத பங்க்ஷனின் ஆட் எக்ஸ்டென்ஷன் திருப்தி அடைந்துள்ளது U என்பது x0க்கு மட்டுமே நாம் u xt என்று பண்ணும்பொது கூட U வேவ் ஈக்வேஷனை சாடிஸ்பை பண்ணுகிறது u xtஐ இரண்டு முறை டெரிவேடிவ் பண்ணும்போது நமக்கு கிடைப்பது uxx xt அதை போல் u xt ஐ இரண்டு முறை டெரிவேடிவ் பண்ணும்போது நமக்கு கிடைப்பது utt xt ஆகும் அவை ஏற்கனவே சாடிஸ்பை அடைந்துள்ளது x0 ஆக இருக்கும்போது இது uxx xt utt xtவேறுபட்டது நாம் c2uxx xt utt xt ஐ ஒன்றாக வைத்தால் நமக்கு கிடைப்பது c2uxx xtutt xt x0 எனவே இவை அனைத்தும் நன்கு வரையறுக்கப்பட்டுள்ளன என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் இது XU வின் வேவ் ஈக்வேஷன் ஆகும் பாசிட்டிவ் டொமைனில் U U ஆல் சாடிஸ்பை ஆகியுள்ளது X என்பது நெகடிவ் ஆகும் அதாவது மைனஸ் X என்பது பாசிட்டிவ் ஆகும் ஆகவே இது 0 ஆகும் ஆகவே u xt x0 வும் வேவ் ஈக்வேஷனை சாடிஸ்பை பண்ணுகிறது நாம் இப்பொழுது அது தேவையான அளவு ஸ்மூத் ஆக இருப்பதாக கருத வேண்டும் x0 வில் uxx utt கன்டினியஸ் u1 ம் கன்டினியஸ் மேலும் u1சாடிஸ்பை வேவ் ஈக்வேஷன் x0வில் 2u1x2 2u1t2கன்டினியஸ் எனக் கொண்டால் அவை கன்டினியஸ் ஆக இருப்பதால் u1xt வேவ் ஈக்வேஷனை சாடிஸ்பை பண்ணியுள்ளது அதாவது 2u1t2 c22u1x20 u1என்பது எல்லா வேலுயுக்கும் மற்றும் நெகடிவ் வேலுயுக்கும் வரையறுக்கப்பட்டுள்ளது அதாவது x∈Rவரையறுக்கப்பட்டுள்ளது 2u1x2 2u1t2கன்டினியஸ் ஆக இருப்பதால் u1 ம் கன்டினியஸ் டிஃபரென்டியபில் டெரிவேடிவ்ஸ் கன்டினியஸ் ஆக இருப்பதால் u1 ம் கன்டினியஸ் ஆக இருப்பதால் u1 ம் கன்டினியஸ் எனவே பௌண்டரி கண்டிஷன்ஸ் தானாகவே திருப்தி அடைகிறது எனவே u f மற்றும் g ஆட் பங்க்ஷன் ஆக எக்ஸ்டெண்ட் பண்ணும்பொது பௌண்டரி கண்டிஷன்ஸ் தானாகவே திருப்தி அடைகிறது ஆகவே வேவ் ஈக்வேஷனும் தானாகவே சாடிஸ்பை ஆகிறது u1x0ux0 x0 ஆக இருக்கும் போது u1x0 u x0 x0 ஆக இருக்கும் போது என்ன நடக்கும் அது ஒன்றுமில்லை ஆனால் u1x0f1xfx x0 f x x0 இதேபோல் u1∂tx0g1xgx x0 g x x0 எல்லா ரியல் வேலுயுக்கும் பௌண்டரி டேட்டா உள்ளது இப்போது நம்மிடம் டேட்டா உள்ளது எனவே நாம் இங்கே எழுதலாம் ஆகையால் u1x0f1x x∈R இதேபோல் u1∂tx0g1x x∈R எனவே இப்போது இது முந்தைய ப்ராப்ளம் போன்று பௌண்டரி கண்டிஷன்ஸ் அதுவாகவே சாடிஸ்பை ஆகிறது இனிஷியல் டேட்டாவை நாம் பயன்படும்போது நாம் இந்த பங்க்ஷனை ஆட் பங்க்ஷன் ஆக எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் ஆகவே பௌண்டரி கண்டிஷன்ஸ் அதுவாகவே சாடிஸ்பை ஆகிறது இப்பொழுது நமக்கு இருப்பது வேவ் ஈக்வேஷன் மற்றும் ரியல் லைன் வேவ் ஈக்வேஷன் சொலுயுஷன் ஏற்கனவே நமக்கு தெரியும் அதாவது டி ஆலம்பெர்ட் சொலுயுஷன் ஆகவே இது குறிப்பது u1xt12f1x ctf1xct12cx ctxctg1sds u1xt என்பது நமது சொலுஷன்ஸ் ஆனால் நாம் விரும்புவது uxtx0 சரியா x0 ஆக இருக்கும் போது நமக்கு இரண்டு வகைகள் உள்ளன f1x ctபங்க்ஷனுக்கு என்ன ஆனது என்பது பற்றி நமக்கு தெரியவில்லை ஆகவே x0 ல் நாம் விரும்புவது uxtu1xt நமக்கு இரண்டு வகைகள் உள்ளன ஒன்று 0xct ல் x ct என்பது நெகடிவ் x ct என்பது நெகடிவ் ஆக இருப்பதால் f1 ம் நெகடிவ் எனவே u1xt12 fct xfxct12cx ct0g1sds0xctg1sds 0xct இது u1x0f1xfx x0 f x x0 என்ற பங்க்ஷனிலிருந்து எழுதப்பட்டுள்ளது ஆனால் நாம் இதனை gஆல் எழுத வேண்டும்g1 அல் அல்ல ஆகவே 0xct x ct0 ஆக இருக்கும் போது g10 ஆகவே நான் இதனை gஆல் மாற்ற வேண்டும் ஆகவே xct0ஆக இருக்கும் போது g1என்பது g ஆகும் எனவே u1xt12 fct xfxct 12cx ct0g sds0xctgsds 0xct இப்பொழுது நாம் விரும்பும் அடுத்த டேர்ம் x ன் பாசிட்டிவ் சைட் அதாவது xct f1 எப்போதுமே பாசிட்டிவ் ஆகவே நாம் u1xt12fx ctfxct12cx ctxctg1sds xct என்று எழுதலாம் வழக்கம் போல் நாம் g1 ஐ x ct 0 ல் பிரித்து எழுதலாம் sபாசிட்டிவ் ஆக இருப்பதால் g1 ஐ g ஆல் மாற்றலாம் இதேபோல் 0 xct ல் s இன்னும் பாசிட்டிவ் ஆக இருப்பதால் அதை ஒன்றாக இணைக்கலாம் ஆகவே நமக்கு கிடைப்பது u1xt12fx ctfxct12cx ctxctgsds xct ஆகவே நாம் இதை ஒன்றாக இணைத்து மீண்டும் எழுதினால் நமக்கு கிடைப்பது uxt12fxct fct x12cct xxctgsds 0xct 12fxctfx ct12cx ctxctgsds xct இதுவே நமது இனிஷியல் பௌண்டரி வேலுயு ப்ராப்ளமின் சொலுயுஷன் ஆகும் இது ஜெனரல் சொலுயுஷன் அல்ல x ன் டொமைன் என்பது செமி இன்பனைட் ஆகும் அதாவது x பாசிட்டிவ் ஆகவே இதுவே நமக்கு தேவையான சொலுயுஷன் ஆகும் நமக்கு கொடுக்கப்பட்ட டேட்டா என்பது f மற்றும் g எல்லா டைமுக்கும் f மற்றும் g தெரியப்படும் போது uxt என்பது என்ன செமி இன்பனைட் டொமைனில் உள்ள எல்லா டைம் வேலுயுக்கும் டிஸ்பிளேஸ்ட்மென்ட் உள்ளது செமி இன்பனைட் டொமைன் என்பது 0 விலிருந்து இன்பனைட் ஸ்ட்ரிங் செமி இன்பனைட் ஸ்ட்ரிங்-ன் பிக்ஸ்டு முனையில் டிஸ்பிளேஸ்ட்மென்ட் 0 ஆக உள்ளது இங்கு நாம் ஸ்மூத்தர் வழியில் பங்க்ஷனை ஆட் பங்க்ஷன் ஆக எக்ஸ்டெண்ட் செய்தோம் இதை நாம் ஸ்மூத் வழியில் எக்ஸ்டெண்ட் பண்ணியதால் வேவ் ஈக்வேஷனும் பௌண்டரி கண்டிஷன்சும் தானாகவே சாடிஸ்பை அடைந்துள்ளது ஆகவே நாம் நமது டி ஆலம்பெர்ட் சொலுயுஷனை பயன்படுத்தலாம் நமது பௌண்டரி டேட்டா u0t க்கு பதில் நியூமன் டேட்டாவை பயன்படுத்தலாம் x0 ல் ux0t கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது என்ன ux0t என்பது x0 ல் ஸ்ட்ரிங் -ன் சாய்வு என்பது 0 ஆகும் ஸ்ட்ரிங் -ன் சாய்வு 0 வருமாறு பிக்ஸ் பண்ண வேண்டும் u0t0க்கு பதில் ux0t0 என்ற கண்டிஷன் அப்ளை பண்ணும்போது நாம் இதை எவ்வாறு சால்வ் பண்ணமுடியும் ஆகவே இங்கு அதே வேவ் ஈக்வேஷன் இனிஷியல் டேட்டா ஆனால் பௌண்டரி டேட்டா மட்டும் மாற்றப்பட்டுள்ளது நாம் பங்க்ஷனை ஈவன் பங்க்ஷன் ஆக எக்ஸ்டெண்ட் பண்ணவேண்டும் இந்த வழியில் தான் நாம் இந்த இரண்டு வகைகளை சால்வ் பண்ண முடியும் ஆகவே u0t0கொடுக்கப்பட்டால் நாம் u மற்றும் இனிஷியல் டேட்டா f g வை ஆட் பங்க்ஷன் ஆக எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டும் நமது பௌண்டரி டேட்டா ux0t0என்றால் நாம் நமது பங்க்ஷன் uxt மற்றும் இனிஷியல் டேட்டா f g வை ஸ்மூத்தர் வழியில் ஈவன் பங்க்ஷன் ஆக எக்ஸ்டெண்ட் பண்ணவேண்டும் எனவே இது தானாகவே வேவ் ஈக்வேஷன் மற்றும் பௌண்டரி கண்டிஷன்சை சாடிஸ்பை பண்ணுகிறது ஆகையால் நாம் டி ஆலம்பெர்ட் சொலுயுஷனை பயன்படுத்தலாம் அதை நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் செமி இன்பனைட் ஸ்ட்ரிங்-ல் x0ஆக இருக்கும்போது என்ன என்ன பௌண்டரி கண்டிஷன்ஸ் பயன்படுத்தலாம் என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்